வணக்கம் மென் திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த எனது பாடநெறிக்கு மீண்டும் வரவேற்கிறேன் ஐஐடி கான்பூரில் என் பி டி இ எல் மூக் மூலம் இந்த பாடத்திட்டத்தை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் நாம் நான்காவது வாரம் தொகுதி 6 இல் இருக்கிறோம் இது இந்த வாரத்தின் கடைசி தொகுதி பின்னர் நீங்கள் மொத்த விரிவுரைகளின் எண்ணிக்கையைப் பார்த்தால் இது 24 வது விரிவுரை படிப்பின் பாதி இதனுடன் முடிவடையப் போகிறது என்ற உண்மையை இது கூறுகிறது பாடத்திட்டத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டவற்றை மறு மதிப்பீடு செய்ய வேண்டிய நேரம் இது மற்றும் நீங்கள் எவ்வாறு பயனடைகிறீர்கள் பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்ட பரிந்துரைகளை நீங்கள் பின்பற்றுகிறீர்களா என்று கவனிக்கவும் இப்போது நான் வழக்கம் போல் உண்மையில் தலைப்புக்குச் செல்வதற்கு முன் முந்தைய ஒன்றில் நான் என்ன செய்தேன் என்பதற்கான விரைவான சிறப்பம்சங்களைப் பெற முயற்சிப்போம் இதில் நாம் என்ன செய்யப் போகிறோம் தொலைபேசி தொடர்பு குறித்த நமது விவாதத்தை நான் இதில் முடிப்பேன் இந்த விரிவுரையில் நான் அடிப்படை மற்றும் மேம்பட்ட ஒன்றுக்குப் பிறகு உள்ள அத்யாவசிய தொலைபேசி திறன்களில் கவனம் செலுத்துவேன் மேம்பட்டவை தொழில்முறை மட்டத்தில் தேவைப்படுகின்றன ஆனால் நீங்கள் ஒரு அடிப்படை அல்லது மேம்பட்ட மட்டத்திலோ இருந்தாலும் அத்தியாவசியமானவை தேவை முந்தைய சொற்பொழிவில் மேம்பட்ட தொலைபேசி திறன்களைப் பற்றிய சில யோசனைகளை உங்களுக்கு வழங்குவதன் மூலம் நான் முடித்தேன் எனவே ஒட்டுமொத்தமாக செயல்திறன் தகவல்தொடர்பு மற்றும் தீவிரமாக கவனிப்பதில் தெளிவு தேவை என்று நான் உங்களுக்கு பரிந்துரைத்தேன் தகவல்தொடர்புகளில் தெளிவு மூலம் நான் குறிப்பாக அர்த்தப்படுத்துவது யாதெனில் ஒத்ததாக ஒலிக்கும் ஆனால் தெளிவாகவும் வித்தியாசமாகவும் உச்சரிக்கப்பட வேண்டிய சொற்களை நீங்கள் தெளிவாக உச்சரிக்க வேண்டும் எனவே நான் இரண்டு எடுத்துக்காட்டுகளைக் கொடுத்தேன் ஒரு தவளைகள் ஃப்ரோக்குகளாகக் கேட்கப்பட்டன எனவே உண்மையான விலங்கு தவளைகளை கொண்டு வருவதற்குப் பதிலாக குழந்தைகள் அணிய வேண்டிய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட ஃப்ராக்ஸ் அனுப்பப்பட்டது ஒரு மடிக்கணினி தெளிவாக குறிப்பிடப்படவில்லை எனவே அது ஆய்வக ஊழியர்கள் என கேட்கப்பட்டது அல்லது அந்த நபர் உண்மையில் மடிக்கணினியை விரும்பினார் ஆனால் அவர் கேட்டது என்னவென்றால் ஆய்வக ஊழியர்கள் என்பதாகும் எனவே நீங்கள் யாரையாவது தொலைபேசியில் அழைக்கும்போது இந்த வகையான குழப்பத்தைத் தவிர்க்க வேண்டும் அல்லது சில அழைப்புகளைப் பெறும்போது கூட பின்னர் நீங்கள் குறிப்புகளை எடுக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் குறிப்புகளை எடுக்கும்போது தெளிவாக இருக்க வேண்டும் பின்னர் உங்களுக்கு புரியவில்லை என்றால் அதை மீண்டும் கூறச் சொல்லுங்கள் அவர்களை அதை திரும்பச் சொல்ல கேட்பதில் எந்தப் பாதிப்பும் இல்லை நீங்கள் பல தொலைபேசி அழைப்புகளை கையாளும் நபராக இருந்தால் நீங்கள் ஒரு வகையான முக்கியமான இருக்கையில் இருந்தால் நீங்கள் பல விருப்பங்களைக் கையாளுகிறீர்கள் குறிப்பாக ஒரே நேரத்தில் பல அழைப்புகளை நடத்துகிறீர்கள் நீங்கள் தொடங்கும் தொடரும் மற்றும் முடிவடையும் வழியில் அவற்றைப் பிடிக்கக்கூடிய சில படிகளை மீண்டும் பார்த்தோம் இந்த விஷயங்களைச் செய்ய நீங்கள் உங்களை ஒழுங்கமைக்க வேண்டும் என்றும் நான் பரிந்துரைத்தேன் உங்கள் மேசையை ஒழுங்கமைத்து பின்னர் நீங்கள் பயன்படுத்தும் உபகரணங்கள் தொலைபேசி உபகரணங்கள் ஆகியவற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்தமாக நான் தொலைபேசி அழைப்புகளைச் சரியாகச் செய்வதற்கான சில விதிமுறைகளைப் பற்றி பேசினேன் பின்னர் நீங்கள் ஒரு அழைப்பை எவ்வாறு நிறுத்த வேண்டும் மிக முக்கியமாக ஒரு வடிவமைப்பைப் பயன்படுத்துவதன் மூலம் முக்கியமான தகவல்களைக் குறிப்பிடுவதாக நான் சொன்னேன் எனவே தொழில் ரீதியாகவோ அல்லது தனிப்பட்ட முறையில் நீங்கள் விவரங்களை உள்ளடக்கிய ஒரு வடிவமைப்பைப் பயன்படுத்தினால் நல்லது அதாவது யாரிடமிருந்து செய்தி வந்தது தேதி நேரம் மற்றும் பின்னர் தொடர்பு எண் போன்றவை கிறுக்கலாக எழுதுவதற்குப் பதிலாக இது கைகொடுக்கும் எனவே நீங்கள் வெற்றிடங்களை நிரப்பலாம் ஆனால் தொலைபேசி அழைப்புகளை கையாள்வது எளிதானது என்பதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம் என்றும் கூறி முடித்தேன் பின்னர் எந்த முன்னேற்பாடும் இல்லாமல் நாம் பேசலாம் ஆனால் நீங்கள் ஒரு தொழில்முறை நிலையை அடையும்போது மோசமான செய்திகளை வழங்குவது போன்ற சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் எனவே நீங்கள் உண்மையில் கெட்ட செய்தியை எவ்வாறு வழங்க முடியும் என்பதற்கான சில உதவிக்குறிப்புகளை வழங்குவதன் மூலம் நான் முடித்தேன் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கெட்ட செய்திகளை வழங்கும்போது கூட மற்ற நபரின் மரியாதையைப் பெற வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இப்போது அதைச் செய்த பிறகு இன்னும் சில சவால்களைப் பார்ப்போம் அதன் அடிப்படையில் உங்களுக்குத் தேவையான சில அத்தியாவசிய தொலைபேசி திறன்களையும் அடையாளம் காண்போம் மேலும் சவால்களைப் பொறுத்தவரை கடினமான அழைப்பாளர்கள் இருக்கக்கூடும் என்பதை நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் எந்த வகையிலும் அவர்கள் கோபப்படுகிறார்கள் அவர்கள் மகிழ்ச்சியடையவில்லை அவர்கள் விரக்தியடைந்துள்ளனர் அவர்கள் உங்களை பார்த்து கூச்சலிடுகிறார்கள் அல்லது அவர்கள் பிரச்சினைகளை உருவாக்குகிறார்கள் இப்போது பொதுவாக நீங்கள் கடினமான அழைப்பாளர்களைக் கையாளும்போது இந்த புள்ளிகளை மனதில் கொள்ளுங்கள் இராஜதந்திரமாக இருங்கள் சாதுரியமாக இருங்கள் எனவே அவர்களின் மனதை அறிந்து பின்னர் உண்மைகளை வழங்க முயற்சி செய்யுங்கள் தேவையான உண்மைகளை கொடுங்கள் பொருத்தமான உண்மைகளை வழங்கி பின்னர் அவர்களின் பிரச்சினைகளைத் தீர்க்க உதவுங்கள் எனவே மாற்று தீர்வுகளை வழங்கவும் மிக முக்கியமான வார்த்தைகளை சொல்லவும் தயவுசெய்து தயவுசெய்து எங்கள் நிலைப்பாட்டைப் புரிந்து கொள்ளுங்கள் தயவுசெய்து இதைப் புரிந்து கொள்ளுங்கள் தவறுக்கு மன்னிக்கவும் உங்கள் புரிதலுக்கு நன்றி எனவே நீங்கள் சவால்களைக் கையாளும்போது இந்த மூன்று சொற்கள் அல்லது சொற்றொடர்கள் மிகவும் முக்கியமானவை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சவாலைப் பார்ப்போம் அதாவது உங்கள் மீது கோபமாக இருப்பவர்கள் மற்றும் கோபத்தை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்கள் இப்போது நீங்கள் ஒரு மோதலைத் தீர்க்கும்போது நீங்கள் பயன்படுத்திய பெரும்பாலான திறன்கள் கோபத்துடன் இருக்கும் ஒருவரைக் கையாள விரும்பும் போது உங்களுக்கு இப்போது தேவைப்படும் திறன்கள் ஆனால் தொலைபேசி அழைப்பின் அடிப்படையில் எனவே நீங்கள் ஒரு தொலைபேசியில் அந்த நபருடன் பேசும்போது ஒருவரை அமைதியாக மாற்றும் வகையில் சில விஷயங்களை மிகவும் பொருத்தமானதாகவும் பின்னர் இன்னும் குறிப்பிட்டதாகவும் எங்களுக்குத் தெரியப்படுத்துங்கள் இந்த புள்ளிகளைப் பாருங்கள் மற்ற நபர் குரலை உயர்த்தினாலும் அல்லது முற்றிலும் மன உளைச்சலுக்கு ஆளானாலும் கூட நிதானமாகவும் அமைதியாகவும் இருங்கள் ஆறுதல் தரும் மௌனத்தைப் பயன்படுத்துங்கள் எனவே இதை நான் உங்களுக்கு தீவிரமான கவனித்தலில் குறிப்பிட்டுள்ளேன் ஆறுதல் தரும் மௌனத்தைப் பயன்படுத்துங்கள் அது மற்ற நபரை ஆறுதல்படுத்துகிறது மற்றும் மற்ற நபரை மனம் திறக்க வைக்கிறது புரிதல் இடைநிறுத்தங்களைப் பயன்படுத்துங்கள் எனவே அந்த நபர் உங்களுடன் பேசுகிறார் பின்னர் நீங்களும் அதற்கு பதிலளித்து பின்னர் சில நேரங்களில் நீங்கள் ஒரு இடைநிறுத்தத்தை விட்டு விடுகிறீர்கள் எனவே மீண்டும் அந்த நபர் திரும்பி வருகிறார் அல்லது அந்த நபர் புரிந்துகொள்ள நீங்கள் எதையாவது விட்டுச் செல்கிறீர்கள் எனவே அந்த நபர் நிதானத்திற்கு திரும்பி வர சிறிது நேரம் கொடுங்கள் எந்த வகையிலும் உதவியை வழங்குங்கள் எந்த வகையில் நீங்கள் அந்த நபருக்கு உதவ முடியுமோ நீங்கள் உதவியை வழங்க முயற்சி செய்யுங்கள் மற்றவர் தனது குரலை உயர்த்தினாலும் நீங்கள் தூண்டப்பட்டாலும் உங்கள் குரலை ஒருபோதும் உயர்த்த வேண்டாம் எனவே உங்கள் குரலை ஒருபோதும் உயர்த்த வேண்டாம் ஏதேனும் அசௌகரியத்திற்கு மன்னிப்பு கேளுங்கள் எனவே மற்றவர் கூச்சலிடுவதும் கோபப்படுவதும் எதுவாக இருந்தாலும் ஏற்பட்ட ஏதேனும் அசௌகரியத்திற்கு மன்னிப்பு கேளுங்கள் பின்னர் அடிக்கடி அந்த நபர் உங்களை அழைத்து நீங்கள் எடுத்த எந்தவொரு பொறுப்பிற்கும் உங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்கள் நிறுவனத்தின் சார்பாக உங்களை கூச்சலிடுகிறார் அந்த நபர் எதிர்கொள்ளும் பிரச்சனை என்னவென்று கூட தெரியாமல் எனவே நீங்கள் அந்த நபருக்கு சிக்கலை அடையாளம் காண உதவுகிறீர்கள் அந்த நபரின் பிரச்சினையை நீங்கள் அடையாளம் காண்கிறீர்கள் பிரச்சினையை அடையாளம் காண்பது மட்டுமல்லாமல் ஆனால் நீங்கள் சிக்கலுடன் சில சாத்தியமான தீர்வையும் வழங்க முயற்சிக்கிறீர்கள் ஐயா நீங்கள் இதைச் செய்ய முடியும் மேடம் நீங்கள் இதை முயற்சி செய்யலாம் என்று பரிந்துரைக்கிறீர்கள் உங்கள் அமைப்பு உங்கள் நிறுவனம் உங்கள் நிறுவனம் அல்லது நீங்கள் யாரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்களோ அவர்கள் பிரச்சினையை உருவாக்குவதற்கு பொறுப்பாக இருந்தால் எனவே நீங்கள் இழப்பீடு வழங்க முயற்சிக்கிறீர்கள் ஒருவித இழப்பீட்டை வழங்குகிறீர்கள் இதனால் உண்மையில் கோபமாக இருக்கும் நபருக்கு இது ஆறுதல் அளிக்கிறது ஆரம்பத்தில் அந்த நபர் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம் குறிப்பாக ஏதேனும் இழப்பு ஏற்பட்டால் இழப்பு ஒருவித மரியாதை அல்லது கண்ணியத்தைப் பொறுத்தவரை இருந்தால் நீங்கள் வழங்கும் எந்தவொரு பண இழப்பீடும் அந்த நபரை மீண்டும் தூண்டும் ஆனால் இழப்பு மீண்டும் பண இழப்பின் அடிப்படையில் இருந்தால் நீங்கள் மீண்டும் பணம் கொடுத்தால் அந்த நபர் ஆறுதல் அடைவார் ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பணம் கொடுக்க முடியாவிட்டால் வேறு சில இழப்பீடுகளை வழங்கலாம் இது உங்கள் வாடிக்கையாளரைப் பொறுத்து சில இலவச டிக்கெட்டுகளை இலவச விமான டிக்கெட்டுகளை வழங்கலாம் எனவே இலவச திரைப்பட டிக்கெட்டுகள் ஒரு உணவகத்தில் சாப்பிட இலவச டிக்கெட்டுகள் போன்ற சிறிய விஷயங்கள் கூட உண்மையில் நபரின் கோபத்தை குறைக்கும் எனவே முடிந்தவரை இழப்பீடு கொடுங்கள் நீங்கள் எந்த இழப்பீடும் கொடுக்க முடியாது என்பது போல் அல்ல நிறுவனத்தின் கொள்கை கூட அப்படி இல்லை ஆனால் நீங்கள் ஏதாவது கொடுக்கலாம் தவறான வெளிப்பாடுகள் இருந்தால் சில நேரங்களில் நீங்கள் பெறும் பக்கத்தில் இருக்கலாம் மற்ற நபர் கெட்ட வார்த்தைகளைப் பயன்படுத்துகிறார் நீங்கள் யாரிடமிருந்தும் கேட்க விரும்பாத நான்கு எழுத்து வார்த்தைகள் மேலும் நீங்கள் அதைக் கேட்கத் தகுதியற்றவர் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் கோபப்படுகிறீர்கள் நீங்கள் அதை திருப்பித் தர விரும்புகிறீர்கள் ஆனால் காயப்பட வேண்டாம் அதை மிகவும் உணர்ச்சிபூர்வமாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் அதை தனிப்பட்ட முறையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள் மற்ற நபர் தான் மிகவும் தாழ்ந்தவர் உங்களைப் போன்ற ஒருவரிடம் இதுபோன்ற வார்த்தைகளைப் பயன்படுத்துகிறார் எனவே நீங்கள் தாழ்ந்துவிடப் போவதில்லை எனவே காயம் அடைய வேண்டாம் தொழில் ரீதியாகவும் முன்கூட்டியே செயல்படவும் மீண்டும் தொழில் ரீதியாக செயல்படுங்கள் ஐயா மேடம் நீங்கள் உங்கள் வரம்பை மீறுகிறீர்கள் என்று சொல்லலாம் நீங்கள் இந்த வழியில் பேச முடிந்தால் நான் பாராட்டுகிறேன் முதலியன ஆனால் மீண்டும் அவர்கள் அதே நிலையில் தொடர்ந்தால் மீண்டும் சிக்கலைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கவும் அதற்குத் திரும்பிச் சென்று அவர்களிடம் சொல்லுங்கள் அதுதான் பிரச்சனை என்றால் தீர்வுடன் சென்று இழப்பீடு வழங்க முயற்சிக்கவும் பின்வரும் விஷயங்களைச் சொல்லும்போது அழைப்பாளருடன் அனுதாபப்பட முயற்சிக்கிறீர்கள் அதாவது உங்கள் பிரச்சினையை நான் புரிந்துகொள்கிறேன் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன அனுபவிப்பீர்கள் என்பதை நான் உண்மையில் உணர முடியும் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் நிறுவனம் அல்லது நிறுவனத்தை குறைத்து பேச வேண்டியதில்லை நீங்கள் உடனடியாக ஒரு பக்கமாக பேச வேண்டியதில்லை ஆம் இதைத்தான் என் முதலாளி செய்கிறார் என்று எனக்குத் தெரியும் அவர் ஒரு எரிச்சலூட்டும் நபர் பின்னர் அவர் உண்மையில் ஒரு கேவலமான மனிதர் அவர் எல்லா மக்களுக்கும் இதையே செய்து கொண்டு இருக்கிறார் நீங்கள் உங்கள் முதலாளியையோ அல்லது உங்கள் நிறுவனத்தையோ ஏமாற்ற வேண்டியதில்லை ஆனால் நீங்கள் அழைப்பவர் மீது பரிவு காட்டுகிறீர்கள் என்பதைக் காட்டுங்கள் மேலும் உதவி மற்றும் சிறந்த தீர்வுகளுடன் திரும்பி வாருங்கள் நீங்கள் அந்த இடத்திலேயே தீர்வை வழங்க முடியாவிட்டால் நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் திரும்பிச் சென்று பின்னர் அதிக உதவியைப் பெறுங்கள் பின்னர் சிறந்த தீர்வுகளுடன் வெளியே வாருங்கள் நீங்கள் அதைச் செய்யும்போது நீங்கள் மீண்டும் அழைப்பீர்கள் என்று அந்த நபருக்கு உறுதியளிக்கிறீர்கள் அந்த நபர் வேலையில்லாமல் இருக்கும்போதெல்லாம் பின்தொடர நீங்கள் முன்முயற்சி எடுக்கிறீர்கள் நீங்கள் அழைத்து பின்னர் தகவலைப் புதுப்பிக்கவும் நீங்கள் திரும்ப அழைப்பதாகவோ அல்லது வேறு ஏதாவது செய்வதாகவோ உறுதியளித்தால் அல்லது ஒருவிதமான இழப்பீட்டை வழங்க நினைத்தால் வாக்குறுதியைக் காப்பாற்றவும் வாக்குறுதியை மீற வேண்டாம் அதை புறக்கணிக்க வேண்டாம் நீங்கள் ஏதாவது சொன்னால் அதை நினைவில் கொள்ள வேண்டாம் எனவே அது உங்கள் அழைப்பின் தரத்தை மேம்படுத்தப் போகிறது நீங்கள் அதைச் செய்யும்போது நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய பிற அத்தியாவசிய திறன்கள் உள்ளன நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய முக்கிய திறன்களில் ஒன்று உங்கள் குரலை நிர்வகிப்பது குரல் மற்றும் உங்கள் குரலின் தரம் மீண்டும் அழைப்பாளருக்கு பல விஷயங்களைக் குறிக்க முடியும் நீங்கள் சோகமாக நோய்வாய்ப்பட்டவராக சோர்வாக விரக்தியாக கோபமாக எரிச்சலாக சலிப்புடன் ஆர்வமின்மை மன அழுத்தம் பொறுமையின்மை உடன் உள்ளீர்களா போன்றவற்றை உங்கள் குரல் வெளிப்படுத்தும் உண்மையில் இவை அனைத்தும் எதிர்மறை குணங்கள் பின்னர் நீங்கள் இந்த வகையான சூழ்நிலையில் இருந்தால் நீங்கள் சோகமாக இருக்கிறீர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்கள் சோர்வாக இருக்கிறீர்கள் விரக்தியடைந்துள்ளீர்கள் என்றால் நீங்கள் எந்த அழைப்பிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்று மிகவும் பரிந்துரைக்கப்படுகிறது நீங்கள் ஒரு அழைப்பு செய்வதைத் தவிர்க்க வேண்டும் உங்கள் சார்பாக யாராவது அழைப்பை எடுக்க முடிந்தால் நீங்கள் அதை அந்த நபருக்குக் கொடுப்பது நல்லது குறிப்பாக நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது நீங்கள் மனம் உடைக்கக்கூடிய நேரம் இது அந்த நேரத்தில்தான் நீங்கள் உங்கள் கோபத்தை ஒருவரின் மீது காட்டலாம் அல்லது வெளிப்படுத்தலாம் மற்ற நபர் ஒரு மிக முக்கியமான நபராக இருக்கலாம் மற்றும் பின்னர் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை வெளிபடுத்தினீர்கள் மற்ற நபர் அதைப் பெற சரியான மனநிலையில் இல்லை எனவே அது உங்கள் நிறுவனம் பல தசாப்தங்களாக கட்டியெழுப்பிய ஒருவித நல்லெண்ணத்தை உடைப்பதில் முடிவடைகிறது நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உதவியாகவும் புன்னகையுடனும் மகிழ்ச்சியாகவும் ஆதரவாகவும் கவனமாகவும் பரிவுடனும் அக்கறையுடனும் நட்புடனும் இருக்கிறீர்களா என்பதையும் உங்கள் குரல் குறிக்கலாம் இப்போது தொலைபேசியில் யாரையாவது அழைப்பதற்கு முன்பு உங்களிடம் இந்த குணங்கள் அல்லது இந்த வகையான மனநிலை இருந்தால் இது உறவுகளை உருவாக்க உதவும் இது நிறுவனங்களுக்கிடையேயான தகவல்தொடர்புகளில் ஏதேனும் இடைவெளியைக் குறைக்கப் போகிறது அந்த சரியான மனநிலையில் தான் நீங்கள் இருக்க வேண்டும் மகிழ்ச்சி உதவிகரமான புன்னகை மகிழ்ச்சியான ஆதரவான கவனமாக பச்சாதாபமான அக்கறையுள்ள மற்றும் நட்பான இப்போது குரலைப் பற்றிய மற்றொரு சுவாரஸ்யமான காரணி பலருக்குத் தெரியாது அவர்களுக்கு உரத்த குரல்கள் உள்ளன பேசும் போது தங்களுக்கு ஒலிபெருக்கிகள் தேவையில்லை என்பது பலருக்குத் தெரியாது மற்ற ரிசீவர்கள் தங்கள் அழைப்பை ஸ்பீக்கரில் வைக்க வேண்டியதில்லை இதனால் மற்றவர்கள் அவர்களின் குரலைக் கேட்க முடியும் அது மிகவும் சத்தமாக இருப்பதால் அவர்கள் மண்டபத்தில் இருந்தால் எவரும் கேட்க முடியும் இப்போது நீங்கள் அவர்களில் ஒருவராக இருந்தால் அது ஏற்படுத்தும் சத்தத்தின் அடிப்படையில் உங்கள் குரலைக் குறைக்க வேண்டும் என்பது முக்கியம் அது எவ்வளவு சத்தமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு மற்ற நபருக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடும் மற்ற நபருக்கு இது மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் இது ஒரு ஒலி மாசுபாடு போன்றது அது மற்ற நபரின் மனதை தொந்தரவு செய்ய வாய்ப்புள்ளது அது மென்மையாக இருந்தால் மற்ற நபர் அமைதியாக இருப்பார் பின்னர் மற்ற நபர் பொதுவாக உங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஒரு ஆறுதல் மட்டத்தில் இருக்கிறார் ஆனால் மறுபுறம் பலர் தங்கள் குரல்கள் பலவீனமானவை என்பதை அறியவில்லை அவர்களின் குரல்கள் பலவீனமானவை அவர்களின் குரல்கள் கேட்க முடியாத அளவுக்கு பலவீனமானவை அவர்கள் சத்தமாக பேச வேண்டும் அவர்கள் பயிற்சி செய்ய வேண்டும் இப்போது இரண்டு சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் மிகவும் சத்தமாக இருந்தாலும் அல்லது நீங்கள் மிகவும் பலவீனமாக இருந்தாலும் உங்கள் குரலை நீங்கள் எவ்வாறு நிர்வகிப்பீர்கள் அது பயிற்சியின் மூலம் மட்டுமே பயிற்சி செய்கையில் நீங்கள் நம்பிக்கையைப் பெறுவீர்கள் அதை எப்படிச் செய்வீர்கள் உங்கள் குரலைப் பதிவுசெய்து அதைக் கேளுங்கள் நீங்கள் அதை ஒரு டேப் ரெக்கார்டரில் பதிவு செய்கிறீர்கள் இப்போதெல்லாம் உங்கள் கைபேசியில் கூட பதிவு செய்யும் வசதி உள்ளது நீங்கள் அதை பதிவு செய்கிறீர்கள் உங்கள் படம் இல்லாமல் உங்கள் குரலை மட்டுமே பதிவு செய்கிறீர்கள் அதை வீடியோவுடன் பதிவுசெய்து பின்னர் உங்கள் குரலின் தரம் எப்படி இருக்கிறது என்பதைச் சரிபார்க்கவும் நீங்கள் ஒருவருடன் பேசத் தொடங்குவதற்கு முன்பு உங்கள் குரலுடன் இணக்கமாக இருங்கள் உங்கள் குரல் போதுமான அளவு கேட்கப்படுகிறதா அல்லது மிகவும் சத்தமாக இருக்கிறதா அல்லது மிகவும் குறைவாக இருக்கிறதா என்பதை உணருங்கள் எனவே உங்கள் குரலை எவ்வாறு நிர்வகிக்க முடியும் என்பதை முடிவு செய்யுங்கள் அதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்யுங்கள் பயிற்சி செய்யுங்கள் நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டிய சில முக்கிய வார்த்தைகள் மன்னிக்கவும் உண்மையிலேயே மன்னிக்கவும் என்று சொல்லும் விதம் சிலர் மன்னிக்கவும் என்று கூறுகிறார்கள் ஆனால் பின்னர் அது அவர்களின் இதயத்திலிருந்து வருவதில்லை அது உங்கள் உதட்டிலிருந்து வருகிறது எனவே மன்னிக்கவும் என்று சொல்ல முயற்சிக்கவும் இதனால் மற்றவர் அதை உணருகிறார் நன்றி நீங்கள் அதை நன்றியுடன் சொல்லுங்கள் அதே போன்று நீங்கள் ஒரு நபரை வரவேற்கும் போதெல்லாம் அல்லது ஒரு நபர் நன்றி தெரிவிக்கும் போதெல்லாம் எனவே நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள் என்று சொல்கிறீர்கள் எனவே மீண்டும் ஒரு வகையான அரவணைப்புடன் இப்போது இதை அரவணைப்புடன் பயிற்சி செய்யுங்கள் பின்னர் யாராவது உங்களுக்கு மிகவும் மோசமான செய்தியைச் சொல்கிறார்கள் என்றால் பின்னர் உங்கள் மன்னிப்பு மிகவும் பரிவுணர்வுடன் இருக்க வேண்டும் எனவே நீங்கள் அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை மற்ற நபருக்குக் காட்ட வேண்டும் எனவே இந்த பொதுவான சொற்களைப் பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் குரலை எவ்வாறு நிர்வகிக்க முடியும் என்பதைப் பார்க்க முயற்சிக்கவும் குறிப்பாக ஒரு கண்ணியமான கண்ணியமான அழைப்பைச் செய்யும்போது இதனுடன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பிற அத்தியாவசிய திறன்களும் உள்ளன தீவிரமாக கவனித்தல் பகுதியில் நான் கூறியது போல் நீங்கள் ஒரு தீவிரமாக கவனிப்பவராக இருக்க வேண்டும் மற்றும் ஆனால் அது மிக முக்கியமான விஷயம் உண்மையில் தொலைபேசி திறமை தீவிரமாக கவனிக்கும் திறனின் ஒரு பகுதியாகும் இது பேசுவதைப் பற்றியது அல்ல கவனிப்பது பற்றியது எனவே ஒலிகளைக் கவனிப்பதன் மூலம் உங்கள் ஈடுபாட்டைக் காட்டுங்கள் எனவே ஒலிகளைக் கவனிப்பதை பயன்படுத்துங்கள் ஏனெனில் மற்ற நபர் உண்மையில் உங்களைப் பார்க்கவில்லை நீங்கள் தலையசைக்கிறீர்களா என்று அவரால் பார்க்க முடியாது உங்கள் தலை அல்லது நீங்கள் உங்கள் தலையை அசைக்கிறீர்களா நீங்கள் மற்ற நபருடன் எப்படி பேசுகிறீர்கள் மற்றவர் அதை உணர முடியாது எனவே தலை அசைத்தலுக்கு பதிலாக நீங்கள் ஒலிகளைப் பயன்படுத்தலாம் ம்ம் அல்லது நீங்கள் சரி என்று சொல்லலாம் அல்லது அப்படியா என்று சொல்லலாம் இப்போது சில நேரங்களில் நான் ஒரு நபரை அழைக்கும்போது நான் உணர்வது என்னவென்றால் ஒன்று தொலைபேசி செயலற்றுவிட்டது அல்லது மற்ற நபர் தொலைபேசியை விட்டு எங்கோ சென்றுவிட்டார் பின்னர் நான் மீண்டும் மீண்டும் மற்ற நபரிடம் கேட்க வேண்டும் ஹலோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா பிறகு அவர் ஆமாம் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார் இப்போது இது கேட்பவரின் தரப்பில் மிகவும் மோசமான விஷயம் தகவல்தொடர்பு செயல்பாட்டில் அந்த நபர் மிகவும் பங்கேற்கிறார் என்பதற்கான தடயங்களை மற்ற நபர் உங்களுக்கு வழங்க வேண்டும் இது தொலைபேசியில் நடக்கிறது நான் உங்களுக்கு வித்தியாசமாக சொன்ன மற்றொரு விஷயம் வெவ்வேறு சூழலில் வெவ்வேறு முறையில் கூறியது ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு அழைப்பைச் செய்யும்போது நன்றாக பேசுங்கள் நீங்கள் நன்றாக உணரும் போது நீங்கள் நன்றாக பேசும் போது பெறுநரையும் நன்றாக உணர வைப்பீர்கள் மேலும் ரிசீவர் தொலைபேசி ரிசீவரை வைக்கிறார் அதாவது அழைப்பு விடுத்தவர் அழைப்பு விடுத்த பிறகு அவர் அல்லது அவள் தொலைபேசியை வைக்கும்போது அவர் உங்களுடன் பேசிய நல்ல உணர்வுடன் வைக்க வேண்டும் நீங்கள் அவர்களுக்கு அந்த நல்ல உணர்வைத் தருவது முக்கியம் ஒருவேளை அவர்கள் மிகவும் மோசமான மனநிலையுடன் தொடங்கினர் ஒருவேளை அவர்கள் உங்களை அழைத்தபோது அவர்களுக்கு ஒரு சிக்கல் இருந்திருக்கலாம் ஒருவேளை அவர்கள் கோபமாக இருந்திருக்கலாம் ஆனால் அதன் முடிவில் அவர்கள் தொலைபேசியில் ரிசீவரை வைக்கும்போது ஆறுதலாக உணர்கிறார்கள் உங்கள் அழைப்பாளரை அறிந்து கொள்ளுங்கள் எனவே யாராவது உங்களை அழைக்கும்போது அல்லது நீங்கள் ஒரு அழைப்பு செய்யப் போகும்போது உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் சில பயிற்சிகளை செய்யுங்கள் ஆனால் யாராவது அழைத்தால் பேசிக் கொண்டிருக்கும் போது கூட உங்கள் அழைப்பாளரின் விவரங்களைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கவும் அதாவது வயது ஏனென்றால் அந்த நபர் மூத்தவரா அல்லது உயர் அதிகாரியா என்பதை வயதைப் பொறுத்து நீங்கள் யூகிக்க முடியும் பதவியை அடையாளம் காணவும் நபரின் மனநிலையை அடையாளம் காணவும் சுகாதார நிலை ஆகியவை அதன்படி நீங்கள் மற்ற நபருக்குக் காட்ட வேண்டிய மரியாதையின் அளவை உயர்த்தலாம் அந்த நபருக்கு டாக்டர் பேராசிரியர் ஐயா போன்ற பதவி இருந்தால் அது மிஸ் அல்லது மிஸ்ஸஸ் ஆக இருந்தால் எனவே அழைப்பாளரை கூப்பிட இந்த தலைப்புகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இதனால் அந்த நபர் அங்கீகரிக்கப்பட்டதாக உணர்கிறார் எந்தவொரு அழைப்பாளரும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்பும் விஷயங்களில் இதுவும் ஒன்றாகும் இறுதியில் யாரையாவது அழைக்க நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்ற காரணத்திற்காக உங்களில் சிலர் சில அழைப்புகளை செய்ய மாட்டீர்கள் பின்னர் சில செய்திகளைப் பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள் சில நேரங்களில் நீங்கள் அதைத் தவிர்க்கிறீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு ஒருவித பயம் உள்ளது இப்போது முன்பு கூறப்பட்டபடி அந்த சண்டை அல்லது பறக்கும் பதிலைச் செயல்படுத்தவும் பின்னர் உங்களை உற்சாகப்படுத்தவும் ஒரு சிறிய அளவு பயம் தேவை இது உங்களை கவனம் செலுத்தவும் செய்யும் இப்போது உங்கள் ஆரம்ப பயத்திலிருந்து வெளிவரும் ஆற்றலை நீங்கள் பயன்படுத்தும்போதுதான் நீங்கள் எதிர்கொள்ள முடிவு செய்யும் போது அந்த கடினமான நபருடன் பேசுகிறீர்கள் அந்த விரும்பத்தகாத நபருடன் பேசுகிறீர்கள் அந்த கோபமான வாடிக்கையாளரிடம் பேசுகிறீர்கள் பயம் உள்ளது ஆனால் நீங்கள் முடிவு செய்கிறீர்கள் நீங்கள் இந்த வழியில் பேசுவீர்கள் உங்களுக்கு வழங்கப்பட்ட உதவிக்குறிப்புகளைப் பயன்படுத்துங்கள் நீங்கள் அதைச் செய்யும்போது நீங்கள் பயப்படுவதை மீண்டும் மீண்டும் செய்வதன் மூலம் நம்பிக்கையைப் பெறுவீர்கள் நீங்கள் கோபமாக இருக்கும் நபருடன் பேசும்போது நீங்கள் தேர்ச்சி பெறுவீர்கள் பின்னர் கோபமாக இருக்கும் யாருடனும் பேசக்கூடிய நபராக உங்களை வைத்திருக்க மக்கள் முன்வருவார்கள் பின்னர் சம்பந்தப்பட்ட எந்தவொரு மோதல்களையும் தீர்ப்பீர்கள் பின்னர் உங்கள் பேச்சின் முடிவில் மற்ற நபருக்கு ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பீர்கள் எனவே இந்த திறன்களை வளர்த்துக் கொள்ள முயற்சிக்கவும் அழைப்புகளைச் செய்ய பயப்பட வேண்டாம் அது விரும்பத்தகாததாக இருக்கும்போது சங்கடமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கும் போது அல்லது நீங்கள் ஒரு நபரைப் பற்றி பயப்படும்போது பயப்படும்போது அச்சுறுத்தும் ஆளுமை காரணமாக அவர் ஒரு உயர் அதிகாரி என்ற உண்மையின் காரணமாக அல்லது அவள் உங்களுடன் பேசக்கூடாது என்ற உண்மையின் காரணமாக எனவே இந்த வகையான மனப்பான்மைகள் ஆனால் அந்த பயத்தை நம்பிக்கையால் மாற்ற முயற்சி செய்யுங்கள் பயிற்சியால் மட்டுமே நம்பிக்கை வரும் கண்ணியமாக இருங்கள் ஒட்டுமொத்தமாக கண்ணியமாக இருங்கள் பின்னர் நீங்கள் கண்ணியமாக இருக்கும்போது தயவுசெய்து நன்றி என்று சொல்வதைத் தவிர சில கண்ணியமான வெளிப்பாடுகளுக்கு இடையிலான வித்தியாசத்தை அறிந்துகொள்ளுங்கள் குறிப்பாக இந்த இரண்டும் நான் உங்களுடன் பேச முடியுமா நான் உங்களுடன் ஒரு கணம் பேசலாமா நான் உங்களுடன் பேசலாமா எனவே நீங்கள் வித்தியாசத்தைக் காணலாம் ந உண்மையில் செயல்பாட்டில் இரண்டும் ஒரு வகையான கோரிக்கை நான் செய்யலாமா என்பது மிகவும் கண்ணியமானதாகும் நான் செய்யட்டுமா என்பது ஒரு மூத்தவர் ஒரு இளையவரிடம் கேட்பது போன்ற ஒன்று அது எப்போதும் பாதுகாப்பானது நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் பிறகு நான் உங்களுக்கு உதவட்டுமா எனவே நீங்கள் இந்த வார்த்தைகளைப் பார்த்தாலும் நீங்கள் பயன்படுத்தும்போது வரும் தொனி வேறுபாடுகளை நீங்கள் காணலாம் நான் செய்யலாமா மற்றும் நான் செய்யட்டுமா நான் செய்யட்டுமா என்பது ஒரு சாத்தியக்கூறாகும் நீங்கள் இதை செய்ய முடியுமா செய்யலாமா என்பது சாத்தியம் ஆனால் இன்னும் நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் எனவே நான் செய்யலாமா என்பதை பயன்படுத்த முயற்சிக்கவும் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளவும் இதேபோல் இதை எனக்காக செய்வீர்களா இதை எனக்காக மீண்டும் செய்ய முடியுமா என்பதை நீங்கள் பயன்படுத்தும்போது பெரும்பாலான நேரங்களில் செய்வீர்களா என்பதை தேர்ந்தெடுங்கள் தயவு செய்து என்பதை சேர்த்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து நாளை 9 மணிக்கு இயக்குனருடன் சந்திப்பை ஏற்பாடு செய்வீர்களா தயவு செய்து செய்வீர்களா என்பது கண்ணியமாக்குகிறது கண்ணியமான குறிப்பான்களின் அடிப்படையில் பயன்படுத்தவும் உன்னால் முடியுமா உன்னால் முடியும் இப்போது உன்னால் முடியுமா என்பது நீ முடிப்பாயா என்பதை விட இன்னும் மென்மையாக இருக்கிறது உன்னால் முடிந்தால் என்பது கண்ணியத்தின் அடிப்படையில் உன்னால் முடியுமா என்பதை விட இன்னும் மென்மையாக இருக்கிறாய் எனவே உங்களால் முடியுமா என்பதன் தொனியைக் குறைக்க நீங்கள் மீண்டும் இதை சேர்க்க வேண்டும் தயவுசெய்து எனக்காக இதைச் செய்ய முடியுமா தயவுசெய்து எனக்காக இதைச் செய்ய விரும்புகிறீர்களா நான் சொன்னது போல் எப்போதும் இந்த கண்ணியமான குறிப்பான்களைச் சேர்க்கவும் தயவுசெய்து மன்னிக்கவும் நன்றி வரவேற்கிறேன் உண்மையில் நீங்கள் குரலைப் பதிவு செய்யும் போது நீங்கள் இதை வேறு வழியில் சொல்ல முயற்சி செய்யுங்கள் பின்னர் அதை பதிவுசெய்து நீங்கள் மன்னிக்கவும் என்று கூறும்போது அது எப்படி ஒலிக்கிறது என்பதைப் பார்க்கவும் நீங்கள் மன்னிப்பு கேட்கிறீர்கள் என்று நீங்கள் உண்மையிலேயே உணர்கிறீர்களா கடைசியாக வாசகங்களைத் தவிருங்கள் எனவே வாசகங்கள் என்பது மிகச் சிறிய குழுக்களுக்கு மட்டுமே தெரிந்த சொற்கள் பத்திரிகையாளர்களைப் போல அவர்கள் தங்கள் சொந்த சொற்களைப் பயன்படுத்துகிறார்கள் கணினி அறிவியல் மக்கள் தங்கள் சொந்த வாசகங்களைப் பயன்படுத்துகிறார்கள் மருத்துவர்கள் தங்கள் சொந்த சிறப்பு வார்த்தைகளைப் பயன்படுத்துகிறார்கள் இப்போது நீங்கள் ஒரு சிறிய குழுவுடன் பேசினாலும் அதைப் பயன்படுத்துவதைத் தவிர்க்கவும் மற்றவர் புரிந்து கொள்ள கடினமாக இருக்கும் தொழில்நுட்ப வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் எளிய சொற்களைப் பயன்படுத்த முயற்சிக்கவும் முடிந்தவரை இயல்பாகவும் தன்னிச்சையாகவும் இருக்க முயற்சிக்கவும் பாதிக்கப்பட்ட தொனியில் பேச வேண்டாம் செயற்கை முறையில் பேச வேண்டாம் இயல்பாக இருங்கள் முறையானவற்றில் கூட நீங்கள் இயல்பாக இருக்கலாம் இது கொஞ்சம் முறைசாரா என்று தோன்றும் ஆனால் இன்னும் நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீர்கள் என்ற உருவத்தை உங்களுக்குக் கொடுப்பதற்குப் பதிலாக எனவே நீங்கள் சற்று முறைசாரா தன்னிச்சையான இயற்கையான அமைதியானவராக தோன்றுகிறீர்கள் என்பதைக் காண்பிப்பது நல்லது இதனால் மற்ற நபர் உங்களுடன் பேசுவதை நட்பாகவும் ஆறுதலாகவும் உணர்கிறார் பிரச்சினைகளை முன்கூட்டியே கணிக்கவும் எல்லா தொலைபேசி அழைப்புகளும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக முடிவடையப்போவதில்லை இருப்பினும் நீங்கள் அதை மற்ற நபருக்கு சிறந்ததாக மாற்ற முயற்சிப்பீர்கள் மற்ற நபர் உண்மையில் உங்கள் நாள் முழுவதையும் கெடுக்கலாம் அந்த நாளின் முழு மனநிலையையும் கெடுக்கலாம் சிலர் உங்கள் வாரத்தை முழுவதுமாக கெடுக்கலாம் நீங்கள் முற்றிலும் மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வகையில் சிலர் உங்களுடன் பேசலாம் கிரெடிட் கார்டு விற்பனையாளரிடமிருந்து வரும் அழைப்பு பின்னர் சில நேரங்களில் நீங்கள் நீண்ட காலமாக செலுத்தவில்லை என்பது உங்களுக்குத் தெரியும் பின்னர் அழைப்புகள் வருகின்றன பின்னர் அவர் உங்களை திட்டுகிறார் பின்னர் அந்த நேரத்தில் நீங்கள் சொல்ல எதுவும் இல்லை எனவே இந்த வகையான அழைப்புகள் உண்மையில் உங்களை எரிச்சலூட்டலாம் பின்னர் அது உங்கள் மனம் உடையச்செய்யும் மறுபுறம் நீங்கள் பணிவுடன் தொடங்கும் சூழ்நிலைகள் இருக்கும் அது எப்படி நடக்கிறது என்று உங்களுக்கு ஒருபோதும் தெரியாது ஆனால் சிக்கல்களை முன்கூட்டியே எதிர்பார்க்க முயற்சிக்கவும் பிரச்சினைகள் மற்ற நபரின் இயல்பால் மட்டுமல்ல ஆனால் நீங்கள் தற்செயலைக் கூட கொடுக்கலாம் தொழில்நுட்ப சிற்றுண்டிகளுக்கு உங்கள் தொலைபேசி ஒரு பேட்டரியைப் பயன்படுத்துகிறது என்று வைத்துக்கொள்வோம் அது வேலை செய்கிறதா என்று சரிபார்க்கவும் சரியாக சார்ஜ் ஒரு முக்கியமான அழைப்பை ரன் அவுட் செய்யும் நேரமாக இருக்கக்கூடாது தாமதம் சில நேரங்களில் நீங்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் தவறான புரிதல்களில் வைக்கப்படுகிறீர்கள் நீங்கள் காரணமாக அல்ல ஆனால் மற்ற நபர்களின் புரிதல் இயலாமை உங்கள் மொழி பயன்பாடு அல்லது சில இருக்கலாம் ஒரு வகையான சிக்கல் ஆனால் மீண்டும் மோசமான நிலைமை ஏற்படக்கூடும் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக மற்ற நபரின் உணர்ச்சி எனவே நீங்கள் கவனக்குறைவாக ஏதோ சொன்னீர்கள் மற்ற நபரை காயப்படுத்தும் உங்கள் நோக்கம் அல்ல ஆனால் மற்றவர் அதை தவறாக எடுத்துக் கொண்டார் பின்னர் உரையாடல் மிகவும் கண்ணியமாக தொடங்கியிருந்தாலும் கோபத்தைக் காட்டுவதாகக் கூச்சலிடத் தொடங்கினார் எனவே குறிப்பாக தொழில்முறை அழைப்புகளில் உள்ள சிக்கல்களை எதிர்பார்த்து தயாராக இருங்கள் அதற்காகவே இவ்வாறு கூறப்பட்டுள்ளது எனவே முன்கூட்டியே எச்சரிக்கப்பட வேண்டும் என்றால் முன்கூட்டியே ஆயுதம் ஏந்த வேண்டும் எனவே இந்த நபர் நிச்சயமாக ஏதாவது கேட்பார் ஒரு சிக்கலை உருவாக்குவார் என்று உங்களுக்குத் தெரிந்தால் எனவே நீங்கள் தொலைபேசி அழைக்கும்போது அந்தத் தரவை உங்கள் மேசையில் வைத்திருங்கள் எனவே நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்று உங்களுக்குத் தெரிந்தால் உங்கள் மனநிலை நிதானமாகவும் அமைதியாகவும் இருக்கும் பின்னர் அதை கையாள நீங்கள் நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் நான் முடிப்பதற்கு சற்று முன்பு கடைசி இரண்டு புள்ளிகள் ஒவ்வொரு அழைப்பும் உங்கள் ஆளுமையை மேம்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்கள் மென்மையான திறன்களையும் உங்கள் நிறுவனத்தின் உருவத்தையும் வளர்க்க அல்லது நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் நபர்களின் உருவத்தை வளர்க்க நீங்கள் ஒரு மோசமான அழைப்பை செய்கிறீர்கள் அது உண்மையில் உங்கள் அமைப்பு அல்லது நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் நபர்களைப் பிரதிபலிக்கிறது எனவே அவர்கள் உங்களைப் பற்றி மோசமாக மட்டும் சொல்ல மாட்டார்கள் ஆனால் அந்த நிறுவனம் உங்களை பணியமர்த்திய நிறுவனமும் மிகவும் மோசமானது என்று அவர்கள் நினைப்பார்கள் ஆனால் மறுபுறம் நினைவில் கொள்ளுங்கள் அழைப்பு விடுத்த மற்ற நபருடன் ஒரு நல்ல உறவை உருவாக்குவதன் மூலம் உங்கள் ஆளுமை மற்றும் பிம்பத்தை மேம்படுத்த இது ஒரு வாய்ப்பாகும் நல்ல அழைப்பு விடுங்கள் அந்த நல்ல உணர்வை இறுதியில் கொண்டு வாருங்கள் ஒரு நல்ல உறவை உருவாக்குங்கள் எனவே அது மீண்டும் நீங்கள் மற்றும் உங்கள் நிறுவனத்தின் பிம்பத்தை மேம்படுத்தும் மேலும் இது உங்கள் ஆளுமையை வளர்க்க உதவும் தொலைபேசி திறன்கள் குறித்த இந்த முழுமையான தொகுதியை நான் முடிக்கப் போகும்போது ஒட்டுமொத்தமாக நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் பின்னர் இதற்கு நான் கிட்டத்தட்ட மூன்று தொகுதிகள் செலவழித்தேன் கடைசியாக முக்கியமானதாக யார் வேண்டுமானாலும் பேச விரும்பும் நபராக நீங்கள் இருக்க வேண்டும் நான் இதை ஒரு வகையான சுய விழிப்புணர்வு கேள்விகள் சுய பிரதிபலிப்பு கேள்விகளுடன் தொடங்கினேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் யாரிடம் பேச விரும்புகிறீர்கள் என்று நான் உங்களிடம் கேட்டேன் நீங்கள் பேசுவதைத் தவிர்க்கும் நபர் யார் யாராவது பேச விரும்பும் நபராக இருக்க வேண்டும் எல்லோரும் தவிர்க்க விரும்பும் நபராக இருக்கக்கூடாது அழைப்பாளர் அடையாள அட்டையில் உங்கள் அழைப்பைப் பார்க்கும்போது மக்கள் உங்களைத் தவிர்க்க விரும்பக்கூடாது எனவே நான் வீட்டில் இல்லை என்று இந்த நபரிடம் சொல்லுங்கள் என்று அவர்கள் குழந்தைகளிடம் கூறுகிறார்கள் எனவே நான் எங்கோ இருக்கிறேன் நான் வழியில் இருக்கிறேன் நான் அலுவலகத்தில் இருக்கிறேன் இந்த நபரிடம் எனது மொபைல் எண்ணைக் கொடுக்க வேண்டாம் அந்த நபராக மாற வேண்டாம் மக்கள் உங்களைத் தவிர்க்கும் சூழ்நிலைகளைப் பற்றி சிந்தியுங்கள் அவர்கள் உங்களைத் தவிர்க்க வைத்தது எது உங்கள் நீண்ட கவனக்குறைவான பேச்சா நீங்கள் மிகவும் சலிப்பாக இருக்கிறீர்கள் பின்னர் மற்றவர்களின் நேரத்திற்குள் ஊடுருவி பின்னர் பரிவுணர்வுடன் இல்லாமல் எந்தக் கருத்தையும் காட்டாமல் இருக்கிறீர்களா நீங்கள் மிகவும் ஆணவக்காரரா மற்றும் சுயநலக்காரரா நீங்கள் அழைப்பு செய்யும்போது மற்ற நபர் எப்போதும் உங்கள் அழைபிற்க்காக காத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் கோருகிறீர்களா நிலைமை உதவிக்குறிப்புகளைப் பின்பற்றி தொலைபேசியிலோ அல்லது நேரிலோ அல்லாமல் யாராவது பேச விரும்பும் நபராக மெதுவாக உங்களை வளர்க்கிறது இதைச் சொன்ன பிறகு ஒரு கண்டுபிடிப்பாக இந்த தொலைபேசிக்கு ஒரு வரம்பு இருக்கிறதா யாரோ அவரை நேர்காணல் செய்தபோது இசை மேதை ஏ ரஹ்மானின் இந்த புகழ்பெற்ற மேற்கோளைப் பாருங்கள் எனவே அவர் இவ்வாறு கூறினார் அவர் இசைக்காக பயன்படுத்தும் நேரம் அவர் கூறினார் என்னைப் பொறுத்தவரை இசைக்கு பகலோ இரவோ இல்லை அடிக்கடி என்னை தொந்தரவு செய்யும் தொலைபேசி அழைப்புகள் இல்லாமல் நான் நான் இரவு முழுவதும் வேலை செய்கிறேன் எனவே நீங்கள் ஒரு நல்ல நபராக இருந்தாலும் சரி கெட்ட நபராக இருந்தாலும் சரி உங்கள் குரலில் எல்லாம் நன்றாக இருந்தாலும் ஏ ரஹ்மான் போன்றவர்கள் உள்ளனர் தங்கள் படைப்பாற்றலைத் தொந்தரவு செய்ய தொலைபேசி அழைப்புகளை விரும்பாதவர்கள் இப்போது தொலைபேசி அழைப்புகள் அத்தகைய தொந்தரவாக இருக்க முடியுமா இது உண்மையில் ஒருவரின் படைப்பு திறனை பாதிக்க முடியுமா இதைப் பற்றி சிந்தியுங்கள் இந்த கருப்பொருளில் தான் நான் அடுத்த தொகுதிகளைத் தொடங்கப் போகிறேன் உண்மையில் அனைத்து நன்மைகளையும் வழங்க வேண்டும் என்று கருதப்படும் தொழில்நுட்பம் உண்மையில் நிறைய தீங்குகளையும் ஏற்படுத்துகிறது சுற்றுச்சூழலுக்கு மட்டுமல்லாமல் ஆனால் நமது ஆளுமைக்கும் நமது மென்மையான திறன்களை மேம்படுத்தும் பெயரில் அது உண்மையில் இது நமது ஆளுமையின் வளர்ச்சியையும் மென்மையான திறன்களின் வளர்ச்சியையும் தடுக்க முயற்சிக்கிறது எனவே இந்த குறிப்புடன் இதை நான் முடிக்கிறேன் முழு பாடத்தின் பாதி வரை நீங்கள் என்னுடன் இருந்துள்ளீர்கள் எனவே அதற்காக நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் மீதமுள்ள பாதி இதைப் போலவே உற்சாகமூட்டும் ஒன்று நீங்கள் எங்களுடன் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன்